அடுத்த பகுதி d கடத்தியின் மீது திறமையான சுமை 𝐾𝑔𝑚 இல் வழங்கப்படுகிறது சமன்பாடு 83 ஐப் பயன்படுத்தி 𝑊𝑒 √𝐹2𝑊𝑊𝑖 2 𝑊𝑒 √𝐹2𝑊𝑇2 𝐹 0

எனவே 𝑊𝑒 √ 0 81 2 2 97 2 3 078 𝐾𝑔𝑚 எளிதாக கணக்கிடலாம் e நீங்கள் கணக்கிட்டுள்ள ஒரு பயனுள்ள சுமை இப்போது e என்பது மீட்டரில் உள்ள தொய்வு மற்றும் f என்பது மீட்டரில் செங்குத்து தொய்வு இப்போது பாதுகாப்புக்கான காரணியாக அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது எனவே பாதுகாப்பு காரணி T 𝑢𝑙𝑡𝑖𝑚𝑎𝑡𝑒 𝑠𝑡𝑟𝑒𝑛𝑔𝑡ℎ𝑓𝑎𝑐𝑡𝑜𝑟 𝑜𝑓 𝑠𝑎𝑓𝑒𝑡𝑦 என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இறுதி வலிமை 12900 மற்றும் பாதுகாப்பு காரணி 2 க்கு சமம் எனவே 𝑇 129002 6450 𝐾𝑔 எனவே சமன்பாடு 84 ஐப் பயன்படுத்தி 𝑑 𝑊𝑒𝐿28𝑇 எனவே We கணக்கிட்ட 3 078 𝐾𝑔m க்கு சமம் 𝐿 150 𝑚 மற்றும் 𝑇 6450 𝐾𝑔 என்று கணக்கிட்டுள்ளோம்

எனவே நாம் முன்பு பார்த்த செங்குத்து தொய்வு 𝑑cos𝜃 எனவே 𝐹 இந்த வழியில் செயல்படுகிறது 1 97 𝐾𝑔𝑚 விளைவாக 3 078 𝐾𝑔𝑚 மற்றும் இந்த கோணம் 𝜃 ஆகும் எனவே செங்குத்து தொய்வு 𝑑cos𝜃 ஆக இருக்கும் எனவே cos𝜃 2 973 078 படம் 12 க்கு இந்த உருவத்திலிருந்து செங்குத்து தொய்வு 1 078 1 295 m ஆக இருக்கும் எனவே எண்களை சரியாகத் தீர்ப்பதற்காக நாங்கள் எவ்வாறு செயல்படுவோம் என்பதை பகுதி பகுதியாக பார்க்கிறோம் அடுத்தது கோட்டின் இடம் எனவே மீண்டும் நாம் ஒரு எண்ணியல் முதல் சிறிய கோட்பாடுகளுக்கு வருவோம் எனவே டிரான்ஸ்மிஷன் அல்லது விநியோகக் கோடுகளின் வழித்தடத்திற்கு முழுமையான விசாரணை தேவைப்படுகிறது மற்றும் மிகவும் விரும்பத்தக்க மற்றும் நடைமுறை வழியைத் தேர்ந்தெடுக்க பின்வரும் புள்ளியைக் கருத்தில் கொள்ள வேண்டும் டிரான்ஸ்மிஷன் லைனை வடிவமைக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று கட்டுமான செலவு இரண்டு உங்கள் வசதிக்கான செலவு மற்றும் மூன்று துப்புரவு செலவு மற்றும் பராமரிப்பு செலவு எனவே எல்லா வகையான விஷயங்களும் அழிக்கப்படுவதற்கான செலவாகும் எனவே இவை அனைத்தும் நமக்குத் தெரியும் ஆனால் நேரம் இல்லாததால் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு விரிவான ஆய்வு செய்ய முடியாது பிறகு தொய்வு வார்ப்புரு சரியான வடிவமைப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கான உங்கள் அமைப்புகளின் இருப்பிடம் இதை சாக் டெம்ப்ளேட் என்றும் அழைக்கலாம் சரியான வடிவமைப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு ஒரு டெம்ப்ளேட் கொண்ட சுயவிவரத்தில் கட்டமைப்புகளின் இருப்பிடம் மிகவும் அவசியம் இது நாம் சொல்லும் சாக் டெம்ப்ளேட் எனவே சாக் டெம்ப்ளேட் என்பது கட்டமைப்பின் இருப்பிடம் மற்றும் உயரத்தை தீர்மானிக்க பரிமாற்ற வரியின் வடிவமைப்பில் வசதியான சாதன பயன்பாடாகும் பின்வருவனவற்றை வழங்க சாக் டெம்ப்ளேட்டை பயன்படுகிறது 1 பொருளாதார அமைப்பு 2 வடிவமைப்பு மற்றும் அமைப்பில் குறைந்தபட்ச பிழைகள் 3 கட்டமைப்புகளின் சரியான தரப்படுத்தல் மற்றும் 4 அதிகப்படியான இன்சுலேட்டர் ஊசலாட்டத்தைத் தடுத்தல் எனவே பொதுவாக இரண்டு வகையான கோபுரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று நியமம் அல்லது நேரான ரன் அல்லது இடைநிலை கோபுரம் மற்றொன்று கோணம் அல்லது நங்கூரம் அல்லது டென்ஷன் டவர் நேரான ரன்கள் மற்றும் சாதாரண நிலைமைகளுக்கு நேரான ரன் கோபுரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதேசமயம் நிலையான கோபுரங்களுடன் ஒப்பிடும்போது கோண கோபுரங்கள் அதிக சுமைகளைத் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் கோண கோபுரங்கள் கோணங்கள் முனையங்கள் மற்றும் பெரிய சமநிலையற்ற இழுத்தல் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இயல்பான அல்லது சராசரியான நிலையான கோபுரங்களுக்கு தொய்வு மற்றும் வளைவு கேடனரி அல்லது பரபோலாவின் இயல்பு வரிசையாளர் எதிர்பார்த்தபடி உங்கள் ஏற்றுதல் நிலைமைகளை மதிப்பீடு செய்து டெம்ப்ளேட்டில் திட்டமிடுவார்கள் டெம்ப்ளேட் இந்த விஷயங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இது உங்கள் வடிவமைப்பிற்கு சரியாக இருக்காது ஆனால் உங்களிடம் சில யோசனைகள் உள்ளன எனவே டெம்ப்ளேட் கண்டக்டர் வடிவ வளைவுக்கு இணையாக ஒரு வளைவைத் திட்டமிடுவதன் மூலம் தேவையான குறைந்தபட்ச கிரவுண்ட் கிளியரன்ஸ் காண்பிக்கும் மற்றும் நிலையான கோபுரம் மற்றும் அதே உயரத்திற்கு டவர் ஃபுடிங் லைன் கூட டெம்ப்ளேட்டில் திட்டமிடப்படலாம் எனவே கோபுரங்களின் அடித்தளக் கோடு கோபுரங்களின் இருப்பிடத்தைக் கண்டறியப் பயன்படுகிறது மற்றும் குறைந்தபட்ச தரை அனுமதி முழுவதும் பராமரிக்கப்படுகிறது எனவே படம் 13 கோபுரங்களைக் கண்டுபிடிக்கப் பயன்படுத்தப்படும் தொய்வு வார்ப்புருக்களைக் காட்டுகிறது உண்மையில் நீங்கள் கோபுரத்தின் இருப்பிடத்தைக் கண்டுபிடிப்பதற்காக சுத்தமான வெட்டு வழிகாட்டுதல்கள் எதுவும் இல்லை மற்றும் வேறு பல மாற்றுகள் பயன்படுத்தப்படலாம் இது கட்டாயம் அல்ல ஆனால் மற்ற விஷயங்களும் இதைப் பயன்படுத்தலாம் எனவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வோல்டேஜ் லெவலைப் பொறுத்து டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டு ஸ்பான் நீளம் மற்றும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ஆகியவற்றை வெவ்வேறு வோல்டேஜ் அளவில் கொடுக்கிறது உதாரணமாக இது லைன் கண்டக்டர் மற்றும் இது உங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மற்றும் இது டவர் ஃபுடிங் லைன் இந்த கோடு உண்மையில் டவர் ஃபுடிங் லைன் இது ஒரு சாக் டெம்ப்ளேட் இது டவர் இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் மற்றும் இது வரி கடத்தி எனவே கோபுரங்களைக் கண்டறிவதற்கான தொய்வு வார்ப்புரு எனவே நீங்கள் எதை வடிவமைக்கிறீர்களோ அதுவே சரியான விஷயம் இது நடக்காமல் போகலாம் ஆனால் யோசனை உருவாகும் எனவே கோபுர அடிவாரக் கோட்டை வரைந்தேன் எனவே இது ஒரு வரி கண்டக்டர் என்று நான் கருதுகிறேன் சில தொய்வுகள் இருக்கலாம் அவை சம உயரத்தில் அல்லது சம அளவில் இல்லை Voltage Level Span length Minimum ground clearance 0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 6 33 150 200 5 8 இது சாக் டெம்ப்ளேட் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டும் பிறகு டவர் ஃபுடிங் லைன் அனைத்து வகையான விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் அது உங்களுக்கு உதவலாம் அடுத்து மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உதாரணம் 3 கண்டக்டர் அதிர்வு குறித்து கூறுகிறது ஒரு கால்வனேற்றப்பட்ட எஃகு கோபுரங்கள் உங்கள் கோபுர உறுப்பினரின் அசல் நீளம் 22 𝑐𝑚 மற்றும் குறுக்கு வெட்டு பகுதி 13 𝑐𝑚2 வேலை அச்சு இழுவிசை சுமையுடன் 125 𝑘𝑁 என்று வைத்துக்கொள்வோம் நீளத்தின் மாற்றம் 0 2 𝑚𝑚 எண் அ அழுத்தம் ஆ திரிபு c நெகிழ்ச்சியின் மாடுலஸ் ஈ சதவிகிதம் நீட்சி இ இறுதி இழுவிசை அழுத்தம் 110000 If𝑚𝑚2 என்றால் பாதுகாப்பின் காரணியை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் எனவே இழுவிசை சுமை 125 𝑘𝑁 கொடுக்கப்பட்டுள்ளது நான் இப்போது வாசிப்பதன் மூலம் குறித்தால் இது 125 𝑘𝑁 இது 22 𝑐𝑚 0 எனவே இதை நீங்கள் அழுத்தமாக கருதினால் ஒரு இழுவிசை சுமை 125𝑘𝑁

0222 0 000909 இது திரிபு அடுத்து இந்த மூன்றாவது புள்ளியில் உள்ள மாடுலஸ் என்பது நெகிழ்ச்சியின் மாடுலஸ் ஆகும்

0909

14 அடுத்து இந்த மற்றொரு கோட்பாட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த கோட்பாடு எதை உருவாக்கியிருந்தாலும் அது சில எண்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் இது ஒரு ஆற்றைக் கடக்கும் ஒரு மேல்நிலைப் பரிமாற்றக் கோடு இரண்டு கோபுர உயரத்திலிருந்து ஆதரிக்கப்படுகிறது ஒன்று 40 𝑚 மற்றும் மற்றொன்று 80 𝑚 நீர் மட்டத்திலிருந்து 250 m இடைவெளியில் உள்ளது கடத்தியின் எடை 1 16 𝐾𝑔m மற்றும் வேலை அழுத்தம் 1800 𝐾𝑔 ஆகும் எனவே கண்டக்டர் மற்றும் கோபுரங்களுக்கிடையில் இடையே உள்ள நீர்மட்டம் இடைவெளியை தீர்மானிக்கவும் எனவே இது 𝐴 மற்றும் 𝐵 இரண்டு புள்ளி இது வளைவு கோடு கோடு என்பது கற்பனை வளைவு இதுதான் புள்ளி 𝑂 எனவே இது மையப்புள்ளி மற்றும் இரண்டு கோபுரங்களுக்கிடையேயான தூரம் 250 m எனவே இந்த இரண்டு புள்ளிகள் கிடைமட்ட தூரம் 𝐿 250 𝑚 மற்றும் இங்கிருந்து இங்கே ஆற்று மட்டம் எண்பது மீட்டர் இது தூரம் 𝑑2 கொடுக்கப்படவில்லை மற்றும் இது புள்ளி A முதல் நதி மட்டம் வரை அது 40 is ஆகும் இப்போது இது A முதல் 𝐵 வரை 250 𝑚 மற்றும் எங்காவது கற்பனை கோடு x1 ஐ எடுத்துள்ளோம் ஏனென்றால் நீங்கள் வரையும்போது இது இப்படி வரும் எனவே இந்த படம் பின்னர் வர வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் இதை வரைய முடியாது ஆகையால் நான் இதை காட்டுகிறேன் இந்த நிபந்தனை 0 க்கு குறைவாக உள்ளதா இல்லையா என சரிபார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சமன்பாடு 65 𝑥1 𝐿2 − ℎ𝑇𝑊𝐿 𝐿 250 𝑚 𝑇 1800 𝐾𝑔 ℎ 80−40 40 𝑚 மற்றும் 𝑊 1

அதனால்தான் இந்த கழித்தல் கிடைத்த பிறகு நான் இந்த வரைபடத்தை வரைந்தேன் 𝑥1 எதிர்மறையாக உள்ளதால் அந்த தரவைப் பார்த்து நீங்கள் வரைபடத்தை திட்டமிட முடியாது எனவே இது கற்பனை கோடு மற்றும் இது புள்ளி 𝑂 அதாவது அது மறுபுறம் வருகிறது உண்மையில் இது இரண்டு கோபுரங்களுக்கான மொத்தமாகும் எனவே இது இல்லை எனவே 𝑥1 0 என்றால் அது அதிகபட்ச தொய்வின் புள்ளியின் ஒரே பக்கத்தில் உள்ள இரண்டு கோபுரங்களும் எதிர்மறையாக இருக்கும் எனவே பரவளைய உள்ளமைவு உருவத்தை கருத்தில் கொண்டு படம் 14 இந்த நிலையை காட்டுகிறது எனவே இரண்டு புள்ளிகளும் அந்த அதிகபட்ச தொய்வின் ஒரே பக்கத்தில் உள்ளன எனவே P இலிருந்து நடுப்புள்ளியின் கிடைமட்ட தூரம் 𝑂𝑃′𝐿2−𝑥12502−−123 27248

எனவே இது 𝑂 முதல் 𝑃′ மற்றும் புள்ளியின் கிடைமட்ட தூரம் 𝐵′ திலிருந்து 𝑂𝐵′𝐿−𝑥1250−−123 27373 எனவே நடுப்புள்ளியின் உயரம் 𝑃 க்கு மேலே 𝑃𝑃′ எனவே இது 𝐴 மற்றும் B க்கு இடையேயான நடுப்புள்ளியாகும் அப்போது உயரம் என்னவாக இருக்கும் 𝑃𝑃 ′ 𝑑1 𝑊 𝐿2 𝑥1 22𝑇 சமன்பாடு 58 ஐப் பார்க்கவும் ஆனால் இந்த 𝑃𝑃′ 𝑑1 𝑊 𝐿2 − 𝑥1 22𝑇 1 86 𝑚 இது 𝑑1 மற்றும் இதேபோல் புள்ளியின் உயரம் 𝐵 𝑑2 𝑊 𝐿 𝑥1 22𝑇 1 9 𝑚 அதன் நடுப்புள்ளி 𝑑2 − 𝑑1 எனவே இது 𝑑2 − 𝑑1 h எனவே நடுப்பகுதி 𝑃 என்பது 𝑑2 𝑑1 44 86 25 எனவே 25 0 m புள்ளிக்கு கீழே உள்ளது எனவே இது புள்ளிக்கு கீழே உள்ள புள்ளி 𝐵 𝑑2 44 9 𝑚 மொத்தம் இது 𝑑2 பின்னர் 𝑑1 இங்கிருந்து இங்கே 𝑑2 மற்றும் 𝑑1 உங்களுக்குக் கிடைத்தது எனவே கீழே உள்ள புள்ளி 𝐵 என்றால் இங்கிருந்து இந்த தூரம் 𝑑2 𝑑1 அது 20 புள்ளியின் கீழே உள்ளது 𝐵 எழுதுகிறேன் அதாவது இங்கிருந்து இங்கே 𝑑2 𝑑1 எனவே மையப்புள்ளி P யின் உயரம் A ஐப் பொறுத்தவரையில் 19 9 14 96 𝑚 இந்த 65 இது 𝑥1 இது 248 𝑚 இது 372 இது 𝑑1 மற்றும் இது 19 86 𝑚 இது 25 0 மற்றும் நடுப்புள்ளியின் உயரம் 𝐴 𝐴 ஐப் பொறுத்து இது உங்கள் 19 9𝑚 இதுதான் இந்த புள்ளியைப் பொறுத்ததாகும் எனவே கண்டக்டருக்கும் கோபுரங்களுக்கிடையேயான நீர்மட்டத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி s 4014 96 54 96 m ஆக இருக்கும் இல்லையெனில் 𝑠 80−25 04 54 எனவே இது உண்மையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி கணக்கிட முடியும் ஆனால் இந்த கோடு எதிர்மறை கோடு முதலில் நீங்கள் இந்த எல்லாவற்றையும் கணக்கிட வேண்டும் இது இங்கிருந்து இங்கே இந்த உயரம் 40 𝑚 முதலில் நீங்கள் 𝑥1 எதிர்மறையா இல்லையா என்பதைச் சரிபார்த்து அதன்படி செய்யுங்கள் எனவே அடுத்து நாம் மற்றொரு உதாரணம் 5 எடுத்துக் கொள்வோம் எனவே இங்கே 𝑥1 எதிர்மறையாக மாறும் அதனால்தான் நான் இதை முதலில் செய்தேன் ஒரு ஆற்றைக் கடக்கும்போது மேல்நிலைப் பரிமாற்றக் கோடு நீர் மட்டத்திலிருந்து 30 𝑚 மற்றும் 70 m உயரத்தில் உள்ள இரண்டு கோபுரங்களிலிருந்து ஆதரிக்கப்படுகிறது கோபுரங்களுக்கு இடையில் கிடைமட்ட தூரம் 250 m ஆகும் கண்டக்டர்களுக்கும் கோபுரத்திற்கு நடுவில் உள்ள நீருக்கும் இடையில் தேவையான அனுமதி 45 m மற்றும் இரண்டு கோபுரங்களும் அதிகபட்ச சாய்வின் புள்ளியின் ஒரே பக்கத்தில் இருந்தால் கடத்தியின் அழுத்தத்தைக் கண்டறிந்து கடத்தியின் எடை 0 எனவே நாங்கள் ஒரு பரவளைய உள்ளமைவை கருதுகிறோம் அது குறிப்பிடப்படும் வரை நீங்கள் எப்போதும் பரவளைய உள்ளமைவை ஏற்றுக்கொள்வீர்கள் எனவே அதனால்தான் பரபோலிக் என்று கருதி அது கேடனரியைக் குறிப்பிடப்பட்டால் அந்த நேரத்தில் இல்லையென்றால் அதைச் செய்ய வேண்டும் எனவே 𝐿 250m 𝑊 0 8 𝐾𝑔𝑚 கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் h இது இரண்டிற்கும் வித்தியாசம் இது 30 𝑚 உயரம் மற்றும் இது 70 m எனவே ℎ 70−30 40 𝑚 குறிப்பு x1 0 ஆக இருக்கும்போது இந்த இரண்டு புள்ளிகளின் ஒரே பக்கத்தில் உள்ள இரண்டு கோபுரங்களும் அந்த இரண்டு புள்ளிகளும் உங்களுக்குத் தெரியும் அதாவது அது குறிப்பிடப்படவில்லை என்றால் 𝑥1 எதிர்மறைக்கு சமம் என்று கருத வேண்டும் இரண்டு கோபுரங்களும் நடுவில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் இரண்டு கோபுரங்களும் அதிகபட்ச சாய்வின் புள்ளியின் ஒரே பக்கத்தில் உள்ளன இந்த வாக்கியம் கொடுக்கப்பட்டால் அதாவது அந்த 𝑥1 எப்போதும் எதிர்மறையாக இருக்கும் நீங்கள் எண்களைத் தீர்க்கும்போது இது உங்கள் மனதில் இருக்க வேண்டும் எனவே சமன்பாடு 61 ℎ 𝑊2𝑇 𝑥22 𝑥12 𝑥1 எதிர்மறையாக இருப்பதால் முந்தைய உதாரணத்திலிருந்து x1𝑥2𝐿 𝑥2𝐿 𝑥1 எனவே ℎ𝑊2𝑇𝐿−𝑥12−𝑥12𝑊𝐿2𝑇𝐿−2𝑥1 இது சமன்பாடு 1 இப்போது புள்ளிகள் 𝐴 மற்றும் B க்கு அதாவது இந்த வரைபடம் புள்ளி A மற்றும் புள்ளி B ஆகியவற்றை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ℎ 40 𝑚 எனவே 40 0 8 × 2502𝑇 250−2𝑥1 என்று எழுதலாம் 40 இது சமன்பாடு 2 மற்றும் இப்போது புள்ளிகள் 𝐴 மற்றும் 𝑃 ℎ 45−30 15 𝑚 என்பது புள்ளி 𝐴 மற்றும் 𝑃 ஏனெனில் AP எப்படியிருந்தாலும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் உள்ளது எனவே 𝐴 மற்றும் P இடையே கிடைமட்ட தூரம் 2502 125 𝑚 ஆக இருக்கும் இப்போது மீண்டும் அதே விஷயம் 0 8 × 1252𝑇 125−2𝑥1 15 இது ஒரு சமன்பாடு 125−2𝑥1 𝑇 0 3 நீங்கள் 2 மற்றும் 3 சமன்பாட்டைத் தீர்த்தால் 𝑇 1250 𝐾𝑔 ஐப் பெறுவீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் 𝑥1 −125 ஐத் தீர்த்தால் இது எதிர்மறையான பக்கத்தில் உள்ளது மீண்டும் நாங்கள் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளுடன் வருவோம் மிக்க நன்றி